காலை வணக்கம் நண்பர்களே

உந்துதல் ஏற்றம் குறித்த விவாதத்தைத் தொடருவோம் TW பற்றி நான் பேசும்போது தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் மற்றொரு அளவு இறக்கை ஏற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சிறந்த வடிவமைப்பாளர் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு தேவையான சரியான சேர்க்கையை தேர்ந்தெடுப்பார் சரி ஒருவரை வடிவமைப்பாளராக நினைக்கும் போது நான் இறக்கை ஏற்றத்தை உணர வேண்டும் எனக்கு தெரியும் ஒருவேளை WS குறைவாக இருந்தால் அதாவது அது எடை சமன் செய்வதற்கான அதிக உந்துதல் உருவாக்குவதற்கான பரப்பை கொண்டுள்ளது என்பது பொருள் எனவே இயற்கையாகவே இதற்கான தேவையான குறைந்த வேகம் குறையும் அங்கு தரையேற்றத்திற்கான வேகமும் குறையும் அதே நேரத்தில் குறைந்த இறக்கை ஏற்றம் என்றால் இறக்கை பரப்பளவு அதிகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிக பரப்பு அதிக உராய்வு அதிக ட்ராக் எனவே அதிக சக்தி அதுதான் இங்கே முரண்பாடு ஒரு வடிவமைப்பாளரிடம் அதிக முறை TW and WS கிற்கான சேர்க்கை ஆனது முரண்பாடாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சாதாரண காரணத்திற்காக எனக்கு WS குறைவாக இருக்க வேண்டும் அதன் அர்த்தம் S ஆனது ஒப்பீட்டளவில் அதிகம் மேலும் இது எனது Vstall க்கு உதவும் எதுவெனில் இது குறைவு அல்லது மிகவும் குறைவாக இருக்கலாம் ஒரு வடிவமைப்பாளரின் பார்வையில் WS குறைவு எனில் இறக்கையின் பரப்பு அதிகம் எனில் அது அதிக டைனமிக் அழுத்தத்தை மற்றும் அங்கிள் ஆப் அட்டாக்கிற்கான அதிக உந்துதல் உருவாக்கும் எனவே WS ஆனது குறைவாக இருக்கும் அந்த வேளையில் நமக்கு இந்த நன்மை இருக்கும் நமக்கு Vstall ன் நன்மை உள்ளது அல்லது Vstall ஐ அடிப்படையாகக் கொண்ட செயல்பாட்டுத் தேவையில் நன்மைகள் உள்ளது எடுத்துக்காட்டாக தரையேற்றம் தரையிறக்கம் இவைகளும் Vstall ல் நன்மை அடையும் நாம் குறைவான தரையேற்றத்தின் வேகம் குறைவான தரையிறக்கத்திற்கான வேகம் வைத்து இருக்கிறோம் ஆனால் WS குறைவு எனவே S அதிகம் அதிக பரப்பு அதிக மெல்லிய உராய்வு எனவே அதிக ட்ராக் என்பது நமக்கு தெரியும் மேலும் இதை விரிவாக சொல்ல நமக்கு அதிக த்ரஸ்ட் தேவை அதிக சிரமம் இல்லாமல் WS அதிகமாகும் எனில் பரப்பு குறைவு அதாவது Vstall அதிகம் அகும் அதாவது ஒருவேளை நான் இரண்டு வடிவங்களும் சமமான எடை வைத்து பரப்பு குறைவு என்று ஊகித்தால் Vstall அதிகரிக்கும் அனால் ஒரு நன்மை இதில் என்னால் பார்க்க முடிகிறது என்றால் அது பரப்பு குறைவு எனில் ஸ்கின் உராய்வு ட்ராக் குறையும் எனவே த்ரஸ்ட் தேவையும் குறையும் ஒரு அதிக வேக விமானத்திற்கு WS ஆனது அதிகம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வேகமாக முடுக்கம் கொடுத்தால் WS ஆனது அதிகம் ஆகும் நிச்சயமாக நீங்கள் அதிக பரப்பு வைத்து இருந்தால் மேலும் அதை அதிக அஸ்பெக்ட் விகிதம் உடன் இணைத்தால் கட்டமைப்பு பிரச்சினைகளும் வரும் அந்த விவரங்களில் நான் செல்லவில்லை ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் TW ஐ பற்றி பேசுகிறோனோ உந்துதல் ஏற்றம் பற்றி நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் WS ஐ பற்றி அடுத்த ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகளை பிறகு நாம் பிரத்தியேகமாக பார்ப்போம் எனவே TW ன் முக்கியமான இயல்புகள்கு நான் திரும்பி வருகிறேன் நீங்கள் இதை பார்த்தால் இது தான் நமது தயாராகுதல் மற்றும் தரையேற்றம் மேலும் இது ஏறுதல் மற்றும் இந்த பகுதி க்ரூஸ் இது தான் ஒரு பணிக்கான சுய விவரம் மற்றும் நான் 0 1 and 2 என சேர்த்தால் W0 அதாவது W1W0 என்பதை இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் சில WTO எண்களை கொண்டு வருவது ஒரு வடிவமைப்பாளனுக்கு முக்கியம் ஆகும் ஏனென்றால் அது எடை ஆக மாறுகிறது மேலும் அவர் என்பது என்ன என்று முயற்சி செய்கிறார் அது தான் அடிப்படை அளவுரு என்றால் அங்கிருந்துதான் விமானத்தை அவர் வடிவமைக்கிறார் அதே போல் இப்போது தான் நாம் பற்றி பேசினோம் அதாவது அந்த டேக் ஆப் நிலைகளை புரிந்து கொண்டோம் ஏன் அது முக்கியமானது உடன் ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு நான் கூற வேண்டும் என்றால் இது W0 இது WTO என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த W1W0 ன் மதிப்பு 0 97 ஆக எடுத்து கொண்டால் அதன் அர்த்தம் சில எரிபொருள் இந்த இடத்தில் பயன்படுத்தபட்டது மேலும் இது ஏற்றம் இந்த விகிதம் 0 0985 என சொல்லலாம் ஏன் என்றால் 0 2 வரை ஏறுவதற்கு இந்த விகிதம் ஐ விட குறைவு ஏன் என்றால் சில எரிபொருள் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏனென்றால் W0 மற்றும் WT0 ஆகியவை ஒன்று தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் அதை நான் செய்தால் இது எனக்கு 0 97 ஆனது 0 985ஆல் பெருக்கப்படும் என்பதை தரும் அது தோராயமாக 0 தயவு செய்து இதை நீங்களே சோதித்து பாருங்கள் என்ன செய்தி என்றால் ஆனது 0 956 அல்லது இதை நான் இப்படி எழுதுகிறேன் ஆனது 0 மேலும் W2 என்பதை WT0 ஆல் முதலில் Wcruise ஆக புரிந்து கொண்டேன் இந்த மதிப்பு 0 956 எனவே நான் ல் கவனித்தால் அதனால் Wcruise லிருந்து WT0 விற்கு நான் மாற்ற வேண்டும் அதைத்தான் WT0ஆக கொண்டிருக்க வேண்டும் எனவேதான் நான் இந்த நிலைகளை உருவாக்கினேன் இங்கிருந்து நீங்கள் T0 தேவை என்பதை சுலபமாக்க வேண்டும் அதாவது ஏதாவது Wcruise ஐ இந்த மதிப்பினால் 0 956 வகுப்பதினால் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொதுவான பிழை நாம் வகுப்பில் செய்வதுதான் மேலும் இது ஒரு எண் சார்ந்த பிழை மட்டும் இல்லை அதனால் தான் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன் ஒரு விமானத்தை நீங்கள் வடிவமைக்கும் போது இது உங்களுக்கு உதவும் இந்த புள்ளிகள் அதாவது புள்ளி 2 என சொன்னால் இது உங்களுக்கு crusise ன் தொடக்கத்தை சொல்லும் இது ஆக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த 1 ஆனது 0 985ஐ கழித்தால் 1 minus 0 985 வரும் ஏதாவது ஒரு எண்ணின் அளவை ஏதாவது ஒரு விமானத்தின் எடையை பெருக்கினால் எனக்கு க்ரூஸ் ன் எடை அல்லது எனக்கு உண்மையில் WT0 ஆனது அந்த அளவிற்கு வேண்டும் என்றால் போதுமானது என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் எனவே தான் இந்த இயக்கத்திற்கு சென்ற பின்னால் Wcruise என்ன என்பதை பெற முயற்சிப்பது சரியாகும் எனவே தான் அனைத்து தகவல்களையும் நான் தரையேற்றம் நிலைகளுக்கு நான் மாற்ற வேண்டும் நீங்கள் இங்கிருந்து இங்கு க்ரூஸ் செய்யும் போது ஒரு சுவாரஸ்யமான ஒன்றை பார்க்கலாம் என்னவென்றால் புள்ளி 3 என சொன்னால் எண் 3 மேலும் எரிபொருள் பயன்பாடு இங்கு இருக்கும் எனவே இதை நாம் எடுக்க வேண்டுமா எனவே நீங்கள் சராசரியை எடுங்கள் ஒரு வடிவமைப்பாளனின் அணுகுமுறை என்ன என்பதை சரியாக இங்கே புரிந்து கொள்ள முடியும் இப்போது நான் மீண்டும் இங்கு பின்னால் சென்றால் நான் த்ரஸ்ட் க்கு மாறுகிறேன் ஏனென்றால் W அல்லது ஐப் பற்றி சிறிது அதிகமா பேசுகிறோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் மற்றும் TW ஐ மட்டும் தனியாக பார்க்க கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் எப்போதெல்லாம் TWஐ பற்றி நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் WSஐ பற்றியும் நினைக்க வேண்டும் என்பதை நாம் பயிற்சி செய்கிறோம் அதனால்தான் நானும் TWலிருந்து WSகிற்கு நகர்கிறான் மறுபடியும் TWவிற்கு திரும்புகிறேன் இது நீங்கள் TWஐ தனியாக நினைக்கும் தவறு செய்து விடக்கூடாது உடனடியாக எனக்கு தேவையான WS என்ன என்பதை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பதற்காக இது CLஐ பற்றி இணைக்கும் போது நொடியில் CL ஐ தனியாக அல்ல CD யும் நினைக்க வேண்டும் என்பதை போன்றது ஆகும் எனவே CLCD ஐ நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே அது தான் ஒரு வடிவமைப்பாளனுக்கு நம்பிக்கை அளிக்க உதவும் மற்றும் என் கருத்து படி அது தான் சரியானது எனவே நான் இங்கு இதேபோன்று கிற்கு செய்தால் Wcruise ஆனது சில மதிப்பு கொண்டதால் WTO ஐ எப்படி சரி செய்வது மேலும் அதை W takeoff ஆக மாற்றும் போது உங்களுக்கு கடல்மட்டத்தின் த்ரஸ்ட் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் ஆகவே TW எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் TW தேவை என்பது வேறெதுவும் இல்லை க்ரூஸ் ஆனது 1 ன் கீழ் CLCD மதிப்பிற்கு சமம் மேலும் நான் 10திற்கும் அதிகமான CLCD ல் பறந்தால் இதன் மதிப்பு தோராயமாக 0 08 0 09 0 1 எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும் ஆகவே இந்த தேவையைத்தான் இந்த புள்ளியில் சொல்லியிருக்கிறோம் ஆனால் என்னவாக இருக்கும் நான் உங்களுக்கு கூறியது போல் இந்த அனைத்து தேவைகளையும் நீங்கள் ஆகவோ அல்லது ஆகவோ மாற்ற வேண்டும் இதன் புரிதல் என்னவென்றால் த்ரஸ்ட் ஆனது உயரத்தை பொறுத்து மாறுபடும் எனவே நீங்கள் ஒரு என்ஜின் ஐ பார்க்க வேண்டும் மேலும் இங்கே பாருங்கள் எனக்கு TW ன் ஒரு மதிப்பு வேண்டும் ஒரு உயரத்தில் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதாவது ஆனது 10000 அடியில் காற்றின் அடர்த்தி அது ஒருவேளை தோராயமாக 0 7kg per meter cube மேலும் உங்களுக்கு தெரியுமா ஒரு உயரத்தில் த்ரஸ்ட் இருப்பு என்பது கடல் மட்டத்தின் த்ரஸ்ட் இருப்பிற்கு சமமாக இருக்காது எனவே நீங்கள் இங்கிருந்து கடல் மட்டத்திற்கு உயரத்தின் விளைவை எடுத்து கொண்டு அதை மறுபடியும் மாற்ற வேண்டும் ஆகவே பற்றி நான் பேசும் போது கடல் மட்டத்தை பற்றியே நான் பேசுகிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைத்தால் ஆனால் நீங்கள் லே விலிருந்து தரையேற்றம் ஆகிறீர்கள் அல்லது சில இடங்களை சரி செய்ய வேண்டும் ஏன் என்றால் அது கடல் மட்ட நிலைகள் அல்ல எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட உயரத்தின் அடர்த்தியை கடல் மட்ட அடர்த்தியால் வகுக்கும் பொருத்த அட்டவணையை பார்த்து த்ரஸ்ட் ஐ சரி செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் மேலும் மேலும் உயரத்திற்கு செல்லும் போது காற்றின் அடர்த்தி குறைகிறது அதனால் உங்கள் த்ரஸ்ட்டும் மாற்றமடைகிறது என்ஜின் உற்பத்தியாளர் தரும் அளவொப்புமை விளக்கப்படத்தில் இவைகள் இருக்கிறது அனால் ஒரு வடிவமைப்பாளனாக தோராயமாக உங்களுக்கு இது தெரியும் இது அதை பின்பற்றும் என்று எனவே நீங்கள் உங்களின் ஆரம்ப நிலை கருத்தின் வடிவமைப்பை இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு பிறகு அந்த விளக்கப்படத்தை பாருங்கள் எனவே சுருக்கமாக சொல்லவேண்டும் என்றால் நான் இந்த புரிதலைக்கொண்டு அதை சிறிது முறையாக ஆக்க வேண்டுமென்றால் என்னால் இப்படி எழுத முடியும் நான் க்ரூஸ் ஐ பற்றி பேசுகிறேன் என்றால் நான் ஐ ஆக மாற்றுகிறேன் ஏனென்றால் த்ரஸ்ட் மற்றும் எடை ஆகிய இரண்டையும் தரையேற்றம் நிலைகளுக்கு மாற்ற வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இது உங்களின் நினைவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மேலும் இது ஒரு மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் ஒரு வடிவமைப்பாளனாக இதற்கு ஒரு மதிப்பு கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஒரு என்ஜின் ஆனது கடல் மட்ட நிலையில் செயல்பட எவ்வளவு பெற்றிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இது ஒன்று நான் நினைத்தேன் இரண்டாவதை கடந்த வகுப்பில் நான் குறிப்பிட்டேன் கடந்த வகுப்பில் நாம் Vmaxஐ பற்றி பேசினோம் விமானமானது Vmax ல் பறப்பதற்கு போதுமான திறனுடன் இருப்பதாக நினைத்து ஒரு கேள்வியை கேட்கிறோம் இதன் பொருள் விமானம் அனைத்து டைனமிக்அழுத்தம் மற்றும் உயரம் மற்றும் வேகத்தின் கலவையை பொருத்த விசையை தாங்கும் அளவுக்கு இருக்கும் எனவே இது தான் த்ரஸ்ட் மற்றும் ட்ராக் என்பது நமக்கு தெரியும் மேலும் இது இப்படி செல்லும் மற்றும் த்ரஸ்ட் ஆனது பெரும்பாலும் மாரிலயாக இருக்கும் என்பதை நாம் அடிப்படையில் கண்டுபிடித்தோம் V உடன் த்ரஸ்ட் மாறுவதில்லை என்று நான் கருதினேன் பொதுவாக ஒரு ஜெட் என்ஜினின் நடத்தை இது இந்த புள்ளியானது முழு த்ராட்டிலுக்கானது எனவே த்ரஸ்ட் ஆனது நான் கொடுத்த முழு த்ராட்டிலிர்க்கானது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ρ ஆனது கடல்மட்ட ρ1 உடன் சமமாக இருக்கும் உயரம் எனில் எனக்கு ρ ஆனது ρ2 உடன் சமமாக இருக்கும் அதாவது 10000 அடியில் Vmaxஐ பெற வேண்டும் என்றால் அப்போது என்ன நடக்கும் இந்த இரண்டுமே இந்த மனிதனை மாற்றும் எனவே இது குறைய முயற்சிக்கும் மேலும் இது இதை இந்த வழியில் மாற்றுவதற்கு முயற்சிக்கும் ஏனென்றால் காற்றின் அடர்த்தியானது குறைவு காற்றின் அடர்த்தி குறைவு என்றால் ட்ராக் பகுதி குறைவு எப்படியோ அதே நேரத்தில் என்ஜினின் த்ரஸ்ட் இருப்பும் குறையும் எனவே இந்த புள்ளி மாறுகிறது எனவே அவைகள் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவேண்டிய முக்கியமான இயல்புகள் ஆகும் மேலும் நீங்கள் அதே CL அளவில் பறக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு அதன் சமன்பாடு தெரியும் எப்படி பெறுவது இணையான வேகம் என்றால் என்ன நான் என்ன முந்தைய வகுப்பில் சொன்னேன் என்றால் த்ரஸ்ட்டும் ட்ராகும் சமம் என நீங்கள் சொன்னதை எப்படி பெறுவது என்றால் உடனடியாக நான் திரும்ப வர வேண்டும் எனவே ட்ராக் போலார் என்று எழுதும் போது அந்த ட்ராக் போலாரை இப்படி விரிவாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இப்போது தெரியும் நான் சில அனுமானங்களை செய்தேன் மேலும் அவை குறைந்த வேக விமானங்களாகும் இறைக்கையானது கிட்டத்தட்ட நீள்வட்ட இறக்கையாக இருந்தால் அது கண்டிப்பாக குறைந்த வேகத்தை கொண்டிருக்கும் அனால் எந்த வேகத்தில் ட்ராக்ம் த்ரஸ்ட்டும் சமம் ஆகும் என்பதை நான் பார்க்க வேண்டும் அவை இந்த சமன்பாடை சமன் செய்யும் எனவே Vmax கிற்காக ஒரு கேள்வியை கேட்கிறேன் அதாவது எப்போதெல்லாம் Vmax அதிக வேகத்தை பற்றி பேசும்போதும் கொடுக்கப்பட்ட q∞ மாறும் அழுத்தத்திற்கான அதாவது முழு த்ராட்டில் பற்றி நான் நினைப்பேன் எனவே நான் இதை செய்த பின் இதை பார்த்தோம் அந்த சமன்பாடு பின்வருமாறு ஆண்டர்சன் எழுதிய விமானம் ஒரு அறிமுகம் புத்தகத்தை பார்க்க சொல்லியிருந்தேன் உண்மையில் அது உங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் இதை வைத்தே பெறலாம் நான் இதை விவாதிக்கும் போது Vmax ஐ உயர்த்தும் போது ம் கட்டாயமாக இயல்பாகவே உயரும் மேலும் WSம் கண்டிப்பாக உயரும் WS உயரும் என்பதின் அர்த்தம் என்பது S குறைவு என்பதாகும் எனவே ட்ராக் குறைவு இயற்கையாகவே Vmax உயரும் எனவே இது சீரானது இதுவும் சீரானது இந்த பதம் என்ன என்பதை பற்றி சாதாரண காரணங்குளுக்காக நாம் வருந்தினோம் நாம் TW ஐ பற்றி பேசுகிறோம் நாம் WSஐ பற்றி பேசுகிறோம் ஆனால் எங்கே அந்த ஏரோடைனமிக்ஸ் Vmax ஐ எப்படி பெறுவது என்பது பற்றி கூறும் அந்த ஏரோதியனமிக் செயல்திறன் எங்கே கருத்துப்படி ட்ராக் குறைந்தால் நீங்கள் அதிகமாக முடுக்கம் பெறலாம் எனவே ஆனது எங்கோ முக்கியமானதாகிறது எங்கோ இது மறைந்து கொள்கிறது அதாவது எந்த விமானத்தின் வடிவமைப்பிலும் எந்த சமன்பாடுகளிலும் ஆனது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும் மேலும் வடிவமைப்பாளர் அதன் அதிகபட்ச பலனை எடுத்து கொள்வார் எனவே எதை நீங்கள் வடிவமைத்தாலும் எப்போது ஒரு பகுப்பாய்வு சமன்பாடை நீங்கள் பார்த்தாலும் என்பது எங்கு இருக்கிறது என்று பார்க்க முயற்சி செய்யுங்கள் WS என்பது என்ன அவை மறைந்து கொள்கிறது அவை அனைத்தும் ஒரு வடிவமைப்பாளர் சுலபமாக எடுத்துக்கொள்ளும் ஆரம்ப நிலை வடிவமைப்பு அளவுறுகள் ஆகும் தொடக்க பகுதியில் ன் மதிப்பை தோராயமாக எப்படி பெறுவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் கூறிய அந்த பயிற்சியை உங்களில் எத்தனை பேர் செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் செய்ய போகிறேன் ஒருவேளை நான் ல் பறக்கிறேன் என்றால் இந்த ஐ பாருங்கள் ஆனது அதிகமாக பறக்கிறது என்றால் அதன் பொருள் என்ன ஒருவேளை நான் க்ரூஸ் நிலையில் இருந்தால் எனக்கு தெரியும் எனவே நான் ல் பறக்கிறேன் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் நான் த்ரஸ்ட் தேவையானது குறைவு என்பதை பற்றி பேசுகிறேன் என்பதாகும் மேலும் ஏரோதியனமிக் ன் படி அதிக செயல் திறனுடைய உள்ளமைப்பு என்பதை நீங்கள் கூறும்போது ஆனதும் ஏரோதியனமிக் ன் படி அதிகம் மேலும் அந்த அதிகமாக இருக்கவேண்டுமானால் நீங்கள் ல் பறக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பெர்பமன்ஸ் பாடத்தில் முடித்த இவை அனைத்தும் முக்கியமாக உணத்துவது தூண்டப்பட்ட ட்ராக் குணகம் பாராசிட் ட்ராக் சமமாக இருக்கும் CL ல் பறக்கவேண்டும் என்பதாகும் எனவே கிற்கு மேலும் என்ன என்பதை நான் பார்க்கும் போது அது ஏனென்றால் ஆகவே உங்கள் கவனத்தை இங்கே செலுத்துங்கள் இந்த மொத்த எண்ணங்களும் ஏரோடையனாமிக்ன் படி நமக்கு என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் எனவே இப்போது நான் இப்படி எழுதினால் எனவே மேலும் K என்பது என்ன K என்பது அந்த பதத்தை மறந்து விடாதீர்கள் நான் இங்கே அழித்த தான் நான் தேடிக்கொண்டிருந்த பதம் எனவே இதை நான் செய்தால் எனக்கு பின்வருமாறு கிடைக்கும் ஆனால் நாம் தேடுவது எனவே எனவே அந்த சமன்பாட்டில் இங்கே சென்றால் நாம் இந்த சமன்பாட்டை பெற்றோம் மேலும் இது தான் நாம் தேடிய பதம் இது ஒன்றும் இல்லை ஆனால் இதற்கு தலைகீழானது எனவே இது உடன் எதிர்மறையாக மாறுகிறது இது எதிர் பதம் என்பதால் ஐ நீங்கள் அதிக படுத்தும்போது இதன் விளைவால் இந்த பதம் குறைந்து விடும் எனவே இது அதிக Vmax ஐ வைத்திருக்க உதவும் இப்போது அந்த புதிர் முடிந்தது ஆம் Vmax கிற்கு TW WS ஆகியவை எவ்வளவு அதிகமாக இருக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இருக்கும் எனவே இறக்கையும் போதுமான அளவு சிறியதாக இருக்கும் மேலும் இதிலிருந்து எனக்கு போதுமான அளவு அதிகமாக இருக்க வேண்டும் பகுப்பாய்வின் படி இது மிக மிக நல்லதாக தெரியும் ஆனால் இந்த செயல்களையும் திருப்தி செய்யும் உள்ளமைவை உங்கள் ஆசை படி பெறுவது எப்போதும் சாத்தியமில்லை அந்த இடத்தில் தான் ஒரு வடிவமைப்பாளனின் வேலை முக்கியமாகிறது இதை எப்படி நாம் மேம்படுத்துவது அதனால் தான் எப்போதெல்லாம் நீங்கள் இந்த சமன்பாடை பார்க்கிறீர்களோ உடனே உங்கள் கணக்கை முடிக்க முயற்சி செய்யாதீர்கள் TWஐ அதிகப்படுத்தும் அந்த நொடியில் TWஐ அதிகப்படுத்துவதன் அர்த்தம் நீங்கள் பெரிய என்ஜின் க்கு போகிறீர்களா என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டு கொள்ளுங்கள் பெரிய என்ஜின் என்றால் எடை அதிகமாகும் செலவு அதிகமாகும் பராமரிப்பும் கடினமாகும் WS ல் ஒருவேளை நான் சிறிய இறக்கை பரப்பை அதிகப்படுத்தினால் அதன் அர்த்தம் எனக்கு அதிக வேகம் தேவை லிப்ட் யும் எடையையும் சமன் செய்வதற்கான அதிக Vstall மற்றும் என்னால் உண்மையில் எல்லா நேரங்களிலும் கொடுக்கப்பட்ட அஸ்பக்ட் ரேஷியோ ல் பறக்க முடியுமா இது சாத்தியமா எனவே இவை அனைத்திலும் உங்கள் கேள்விகளை கேட்கவேண்டும் மேலும் ஐ தொடர்புபடுத்தவில்லை என்றால் CD0 மதிப்பை மெதுவாக பார்க்கவேண்டும் CD0ல் உங்களின் நேரத்தை விரயம் செய்ய தொடங்கலாம் ஆனால் அது உங்களை தவறாக வழி நடத்தும் எனவே எந்த பகுப்பாய்வு சமன்பாடை நீங்கள் உபயோகித்தாலும் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பது சிறந்தது ஒரு வடிவமைப்பாளர் இதை சுற்றி கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன் அதாவது நான் ஒரு பொதுவான விமானத்திற்கான ஏறும் வீதம் பற்றி பேசுகிறேன் என்றால் ஒரு ஜெட் மூலம் இயங்கும் விமானத்தை எடுத்துக்கொள்வோம் ROC ஐ நீங்கள் சொல்லும்போது இந்த சமன்பாடை நீங்கள் எழுதுங்கள் இந்த மனிதன் இப்படி சென்றால் இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ட்ராக் இது பறக்கும் வழி கோணம் மேலும் இது லிப்ட் எனவே இது V ன் திசையிலான முடுக்கம் மேலும் இவை அனைத்தும் செயல்படும் விசைகள் ஆகும் மற்றும் சுலபமான முறையை சொல்கிறேன் நான் நேர் ஏறுதல் என்றால் அது மாறாத வேகம் மற்றும் நேர் கோடான இயக்கம் நான் அதை 0 என எழுதுகிறேன் இதை பின்வருமாறு எழுத வேண்டும் என்று நமக்கு தெரியும் இந்த சமன்பாடு TWஐ பற்றி எதுவும் சொல்லாது WS இருப்பினும் TW ஐ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ROC ஐ உயர்த்தவேண்டும் என்றால் இந்த சமன்பாடை பின்வருமாறு காட்சிப்படுத்தலாம் ஏனென்றால் அதிக TW என்றால் ROC ம் அதிகம் அது கொடுக்கப்பட்ட V வேகத்துடன் அதிக வேகத்துடன் ஏறும் ஆனால் எங்கே WS மறைந்திருக்கிறது ஏனென்றால் எப்போதெல்லாம் TWஐ பார்க்கிறீர்களா அப்போது WSஐ தேடுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இப்போது ROC ஆனது பின்வருவதற்கு சமமாக பார்க்கலாம் எனவே உடனடியாக என்னால் ROC ஐ பார்க்க முடியும் இப்போது நீங்கள் WS ன் விளைவு என்னவென்று பார்க்க வேண்டுமானால் WS அதிகம் என்றால் என்ன செய்தி கிடைத்தது அதாவது இறக்கையின் பரப்பு குறைவு எனவே தான் கொடுக்கப்பட்ட W விற்கு WS ஆனது அதிகம் WS அதிகம் என்றால் எனவே இந்த பதம் குறைவு உங்கள் ROC அதிகமாகும் WS ஆனது குறைவு என்றால் இறக்கை அதிகம் இந்த பதம் எதிர்மறையாகும் மேலும் அனைத்தும் குறையும் இங்கே இதன் தொடர்பை பாருங்கள் இப்போது வடிவமைப்பாளர் அவரின் தொகுப்பை பற்றிய அர்த்தமுள்ள முழு விவரங்களையும் எடுக்க முடியும் அவர் சமன்பாடுகளை மற்றும் நிரல் குறியீடுகள் மற்றும் எண்கள் சார்ந்த முறைகளை சார்ந்து இருக்க கூடாது குறைவான கையாளுதலுடைய ஏற்பாடுடைய வடிவமைப்பாராக நீங்கள் இருக்க முடியாது அதிக செய்திகளை நீங்க பெற வேண்டும் அங்கே தான் இந்த மனிதனை நீங்கள் ஒரு நிறுவனம் என்று சொல்கிறீர்கள் இந்த மனிதர் எல்லா முரண்பாடுகளையும் கையாளக்கூடிய புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொண்டவர் ஏனென்றால் குறைந்த முயற்சியில் இவர் புரிந்து கொள்கிறார் ஆம் இது அதிக படிநிலைகளை போல் உயரும் இந்த கதை இங்கே முடியாது நீங்கள் உள்ளே பார்க்க வேண்டும் என்றால் ஏரோடையனாமிக் செயல்திறனானது எங்கே இருக்கிறது நான் உங்களுக்கு சொன்னது போல் TWWS ஆகியவை எப்போதும் மூன்றாம் நண்பரான ஏரோடையனாமிக் செயல்திறனை எப்போது சோதித்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இது ஒரு ஏரோதியனமிக் வாகனம் தானே எனவே ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு செல்லும் அனைத்து பறக்கும் செயலை ஏரோடையனாமிக் செயல்திறன் கையேடு வைத்திருக்கிறது எனவே அது மாறுவேடம் போட்டிருந்தாலும் இதை நாம் பார்க்க முயற்சிக்க வேண்டும் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அதிக தகவல்கள் கிடைக்கலாம் இந்த சமன்பாட்டில் q ஐ பார்த்தால் அதிக தகவல்கள் பெற ஒரு வடிவமைப்பாளர் எப்படி உணர்வார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க பயிற்சி செய்கிறேன் மேலும் அந்த சமன்பாடை பற்றித்தான் நான் இங்கு பேசிக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் இங்கே TWVஆனது இருக்கிறது மற்றும் CD யும் அங்கே இருக்கிறது எனவே முதலில் நான் அந்த பதத்தை தாக்குகிறேன் மேலும் ஏறுதலின் போது அதை நான் அனுமானிக்கிறேன் அனால் இது லிப்ட் லிப்ட் ஆனது எடைக்கு சமமில்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் எனவே லிப்ட் ஆனது உண்மையில் Wcosγற்கு சமம் gamma ஆனது சிறியது அல்லது சிறிய ஏறுதல் என நான் அனுமானிக்கிறேன் எனவே CLஐ இப்படி எழுதும் சுதந்திரத்தை நான் எடுத்து கொள்கிறேன் இது லிப்ட் மற்றும் இது எடை என்பதை சரி செய்ய வேண்டும் எனவே இது Wcos gamma ஆகவே அது மாறாத வேகத்தில் நேர் கோட்டான பாதையில் பறந்தால் லிப்ட் ஆனது எடையை சமன் செய்ய போதுமான அளவிற்கு இருக்கவேண்டும் மேலும் க்ரூஸ் நிலையில் லிப்ட் எடையை விட குறைவு எனவே ஏறுதலில் தூண்டப்பட்ட ட்ராக் ம் குறைவு இவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த சமன்பாடை நான் உபயோகித்தால் V ஐ என்னால் எழுத முடியும் மேலும் அந்த V ஐ நான் இங்கே உபயோக படுத்திகிறேன் எனவே CL மற்றும் CD ஆகியவை அந்த சமன்பாட்டிலிருந்து தோன்றுவதை இங்கே உடனடியாக நீங்கள் பார்க்கலாம் CL ஐ பார்க்க முடியாது எனவே நீங்கள் ன் தொடர்பை உணர்வை நீங்கள் பெற முடியாது நீங்கள் இந்த எண்ணை இங்கே கொடுக்க தொடங்கலாம்

எனவே வேறொரு CL பதம் இங்கே வருவதை என்னால் உணரவும் பார்க்கவும் முடியும் அதுதான் சேர்க்கையை எங்கே எடுக்கவேண்டும் என்பதற்கான அமைப்பாகும் நீங்கள் ஆர்வமிக்க ஒன்றை பெறுகிறீர்கள் என்று ஆச்சர்யமடைய வேண்டாம் எனவே இதை அறிவுபூர்வமாக விரிவாக்கம் செய்யும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் அல்லது ஆகியவை எங்கே ஒளிந்துள்ளது என பார்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த பயிற்சியை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து ROC ஐ அதிகமாக வைத்திருக்க உதவும் ஒரு வடிவமைப்பாளரை ஊக்குவிக்கும் சில ஏரோடையனாமிக் விகிதங்களான அல்லது ன் மீது நான் ஏதாவது கருத்து முடியுமா எனவே அதை அந்த முறைக்கும் நீங்கள் செய்து பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் இதை அடுத்த வகுப்பில் செய்கிறேன் ஆனால் நான் அடுத்த வகுப்பிற்கு வருவதற்கு முன்னாள் நீங்கள் சில வீட்டு பாடங்களை செய்து சில சமன்பாடுகளை பெறுவதையே நான் எப்போதும் விரும்புகிறேன் அங்கே தான் அதிகமாக இணைந்திருந்தோம்